வணக்கம் மாணவர்களே கடந்த வகுப்பிலே டைவெர்ஜன்ஸ் கிரேடியன்ட் மற்றும் கர்லிலிருந்து ஆரம்பித்தோம் கடந்த வகுப்பு வரை வெக்டார் கால்குலசில் மூன்று முக்கியமான ஆபரேட்டர்களை பற்றி பார்த்தோம் அவைகள் கிரேடியன்ட்டின் டைவெர்ஜன்ஸ் கிரேடியன்ட்டின் ஸ்கேலார் ஃபங்க்ஷன் மற்றும் வெக்டார் ஃபங்க்ஷன் கர்ல் ஆகும் இந்த மூன்று ஆபரேட்டர்களை எப்படி கணக்கிடுவது என்பதைச் சில எடுத்துக்காட்டுகளின் மூலம் செய்து பார்த்தோம் கொடுக்கப்பட்ட ஸ்கேலார் ஃபங்க்ஷன் f என்று எடுத்துக்கொண்டால் இந்த விஷயத்தில் நாம் எப்படி கணக்கிடுவோம் f என்ற ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷன் கொடுக்கப்பட்டால் அது 𝑓𝑥𝑦𝑧 என்ற மூன்று ஸ்கேலார் வேரியபிள்களின் ஃபங்க்ஷன் என்றால் அடிப்படையில் இந்த ஸ்கேலார் ஃபங்க்ஷன் f இன் கிரேடியன்ட் என்று குறிப்பிடப்படுகிறது இந்த நப்லா ஒரு வெக்டார் குவாண்டிடி ஆகும் ஆகவே இங்கு வெக்டர் சைன் போடுகிறோம் இது அடிப்படையில்

ஆகவே இது இந்த கிரெடியன்ட்டின் வெக்டார் குவாண்டிடி ஆகும் வெக்டர் பங்க்ஷன் 𝑓 𝑥𝑦𝑧 என்று கொடுக்கப்பட்டால் வெக்டார் ஃபங்க்ஷனின் வெக்டார் குவாண்டிடி ஆகிய நப்லாவை சார்ஜ் செய்கிறோம் என்று அர்த்தம் இந்த விஷயத்தில் இரண்டு சாத்தியமான ஆபரேஷன்கள் இருக்க முடியும் இது டாட் புராடக்ட் அல்லது கிராஸ் புராடக்டாக இருக்கும் இது டாட் புராடக்ட் என்றால் இது டைவெர்ஜன்ஸ் எனப்படும் இது ஆகும் சிலர் இதை என்று எழுத விரும்புவர் உங்கள் கோஆர்டினேட் அக்ஸெஸ் xyz அல்லது என்ற உண்மையைப் பொருத்தது ஆனால் எந்த வித்தியாசமும் காட்டாது மற்றும் நாம் கிராஸ் புராடக்டை சார்ஜ் செய்தால் இதை என்று கணக்கிட முடியும் ஒரு வெக்டார் ஃபங்க்ஷன் மூன்று காம்போனெண்ட்களைக் கொண்டது ஆகவே இப்படி எழுதுகிறோம் இது அடிப்படையில் நம்முடைய டைவெர்ஜன்ஸ் இது நம்முடைய கிரேடியண்ட் மற்றும் இது நம்முடைய வெக்டார் ஃபங்க்ஷன் இன் கர்ல் ஆகும் ஆகவே இங்கே நான் வெக்டார் ஃபங்க்ஷன் இன் மூன்று காம்போனெண்ட்களை எழுதுகிறேன் அவை 𝑓1 𝑓2 மற்றும் 𝑓3 ஆகும் ஆகவே இங்கே நாமும் அதே காம்போனெண்ட்களான 𝑓1 𝑓2 மற்றும் 𝑓3 ஐப் பயன்படுத்துகிறோம் இந்த மூன்று ஆபரேட்டர்களின் அடிப்படையில் நாம் சில எடுத்துக்காட்டுகளை செய்தோம் மற்றும் நாம் வெக்டார் ஃபங்க்ஷன் சோலினாய்டலா அல்லது இர்ரோடெஷனலா என்பதையும் கணக்கிட்டோம் அதுபோன்ற எடுத்துக்காட்டுகளையும் செய்து பார்த்தோம் இப்பொழுது ஸ்கேலார் ஃபங்க்ஷனின் கிரேடியண்டை பயன்படுத்துகிறோம் இன்னும் இரண்டு புதிய தலைப்புகளை அறிமுகப்படுத்தப் போகிறோம் முதலாவது டைரக்க்ஷனல் டிரைவேட்டிவ் எனப்படும் ஆகவே இன்று டைரக்க்ஷனல் டிரைவேட்டிவ்விலிருந்து தொடங்குவோம் ஸ்கேலார் ஃபங்க்ஷன் விஷயத்தில் கொடுக்கப்பட்ட ஸ்கேலார் ஃபங்க்ஷனின் டிரைவேட்டிவைக் கணக்கிட்டோம் ஆகவே ஸ்கேலார் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியெட் பண்ணக்கூடியதாக இருந்தால் என டிஃப்ரென்ஷியெட் செய்து இந்த ஸ்கேலார் ஃபங்க்ஷனின் டிரைவேட்டிவை என்று எழுதுகிறோம் இப்பொழுது வெக்டார் ஃபங்க்ஷன் விஷயத்தில் 𝑟 𝑓 𝑡 என்றிருந்தால் இதை டிஃப்ரென்ஷியெட் செய்யும்பொழுது டிஃப்ரென்ஷியபிள் ஆக உள்ள வெக்டர் பங்க்ஷனின் திசையைப் பற்றி நாம் பேச முடியும் ஆகவே x y x axis y axis அல்லது z axis ஆகிய திசைகளில் டிஃப்ரென்ஷியபிளாக இருந்தால் அல்லது எந்த வெக்டாரிலும் டிஃப்ரென்ஷியபிளாக இருந்தால் அது x y or z axis என்பதல்ல குறிப்பிட்ட வெக்டாரின் டிரைவேட்டிவ் என்பதைப் பற்றிப் பேசப் போகிறோம் இந்த டிரைவேட்டிவை டைரக்க்ஷனல் டிரைவேட்டிவ் என்று சொல்கிறோம் டைரக்க்ஷனல் டிரைவேட்டிவிற்கு ஒரு முறையான வரையறை கொடுக்கப் போகிறோம் ஆனால் அதற்குமுன் லெவல் சர்ஃபேசின் டெஃபனிஷனிலிருந்து ஆரம்பிப்போம் லெவல் சர்ஃபேஸ் என்றால் என்ன டைரெக்ஷனல் டிரைவேட்டிவிற்கு செல்லும்முன் லெவல் சர்ஃபேசின் அடிப்படையில் ஒன்று அல்லது இரண்டு தீர்வுகளைப் பார்க்க முயற்சிப்போம் லெவல் சர்ஃபேசிலிருந்து தொடங்குவோம் இது தான் நம்முடைய பாடத்திட்டம் மற்றும் இதைப்பற்றி சிறிது படிக்க வேண்டுமென்று நினைக்கிறேன் முறையான வரையறை இப்படி இருக்கும் 𝑓𝑥𝑦𝑧 ஐ ஸ்கேலர் பீல்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும் முந்தின அல்லது ஒன்று அல்லது இரண்டு விரிவுரைகளுக்கு முன்பு ஸ்கேலர் பீல்டை முறைப்படுத்தினோம் ஸ்கேலர் பீல்டின் டெபினிஷனை நீங்கள் பார்க்க முடியும் ரீஜன் R இன் மேலே 𝑓𝑥𝑦𝑧 என்பதின் ஸ்கேலார் ஃபீல்டாக கொள்க 𝑓𝑥𝑦𝑧 𝑐 என்ற சமன்பாட்டை பூர்த்தி செய்யும் புள்ளிகள் த்ரீ டைமென்ஷனல் ஸ்பேஸில் ஒரு ஃபேமிலி ஆஃப் சர்ஃபேசுகளை உருவாக்கும் இங்கு c என்பது ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட் இந்த ஃபேமிலி ஆஃப் சர்பேசஸ் லெவல் சர்ஃபேஸ்கள் என்று அழைக்கப்படும் ரீஜன் R ல் f ஒரு ஸ்கேலார் பீல்டாக இருக்கும் மற்றும் இந்தப் புள்ளிகள் 𝑓𝑥𝑦𝑧 𝑐 என்ற சமன்பாட்டை பூர்த்தி செய்யும் இங்கு c என்பது ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்டாக இருக்கும் ஒவ்வொரு கான்ஸ்டண்ட் c யும் அடிப்படையில் ஒரு சர்ஃபேசைப்பெறும் எனவே 𝑓𝑥𝑦𝑧 1 எனில் அது ஒரு சர்ஃபேசைக் கொடுக்கும் 𝑓𝑥𝑦𝑧 2 எனில் அது இன்னொரு சர்ஃபேசைக் கொடுக்கும் ஒரு ஃபேமிலியின் அனைத்து சர்ஃபஸ்களும் லெவல் சர்ஃபேஸ்கள் என்று அழைக்கப்படுகின்றன இதுவும் ஃபேமிலியின் சர்ஃபேஸ்களும் முப்பரிமாணத்தில் இருக்கும் எனவே c என்பது ஏதாவது ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்டாக இருக்கும்போது பல விதமான சர்ஃபேஸ்கள் ஒரு பேமிலியை உருவாக்கும் அது லெவல் சர்ஃபேஸ் என்று அழைக்கப்படும் இதுவே லெவல் சர்ஃபேசுக்கான வரையறையாகும் இந்த விஷயத்தில் ஒரு மிகச்சிறிய ரிசல்ட் இருக்கிறது ரிசல்ட் இவ்வாறாக இருக்கிறது இது ஒரு சிறிய தியரம் 𝑓𝑥𝑦𝑧 என்பது ரீஜன் R ன் ஸ்கேலார் ஃபீல்டு எனக் கொண்டால் ரீஜன் R ன் எந்த ஒரு புள்ளியிலும் ஒரே ஒரு லெவல் சர்ஃபேஸ் அந்த வழியாகக் கடந்து செல்லும் ரீஜன் R ன் மேல் 𝑓𝑥𝑦𝑧 என்ற ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷன் இருப்பதாக நீங்கள் கொண்டால் அந்த ரீஜன் R ல் உள்ள ஒவ்வொரு புள்ளியிலும் ஒரே ஒரு லெவல் சர்ஃபேஸ் மாத்திரமே அந்தப் புள்ளியின் வழியாகக் கடந்து செல்ல இயலும் ஆகவே ஒரே புள்ளியின் வழியாக இரண்டு லெவல் சர்ஃபேஸ்கள் கடந்து செல்ல முடியாது எனவே சர்ஃபேஸ் R என்ற குறிப்பிட்ட புள்ளியில் ஒரே ஒரு லெவல் சர்ஃபேஸ் தான் கடந்து செல்ல முடியும் ரீஜன் R ன் ஏதாவது ஒரு புள்ளி 𝑥1𝑦1𝑧1 யில் தொடங்குவதாகக் கொண்டால் இந்த லெவல் சர்ஃபேஸ் 𝑓𝑥𝑦𝑧 அந்தப் புள்ளியின் வழியாகக் கடந்து செல்லும் ஏனென்றால் 𝑓𝑥𝑦𝑧 என்பது R ல் லெவல் சர்ஃபேஸ் எனவே R இல் 𝑥1𝑦1𝑧1 என ஒரு புள்ளி இருந்தால் அது 𝑓𝑥𝑦𝑧 𝑐 என்ற புள்ளியின் வழியாகக் கடந்து செல்லும் எனவே 𝑥1𝑦1𝑧1என்ற புள்ளி 𝑓𝑥𝑦𝑧 𝑐 என்ற சமன்பாட்டைப் பூர்த்தி செய்யும் பின்னர் அது 𝑓𝑥1𝑦1𝑧1 𝑐1 என்றாகும் லெவல் சர்ஃபேஸ் 𝑓𝑥𝑦𝑧 𝑐 மற்றும் 𝑓𝑥1𝑦1𝑧1 𝑐1 என்பவை அதே புள்ளி 𝑥1𝑦1𝑧1 வழியாகக் கடந்து செல்கிறது என இருப்பதாகக் கொள்வோம் எனவே 𝑓𝑥𝑦𝑧 𝑐 என்பது முதல் லெவல் சர்ஃபேசின் சமன்பாடு ஆகும் அடுத்து 𝑓𝑥1𝑦1𝑧1 𝑐1 என்பது இரண்டாவது லெவல் சர்ஃபேசின் சமன்பாடு ஆகும் அல்லது இரண்டாவது சர்பேஸ் சரியா நாம் இப்பொழுது இந்த இரண்டு லெவல் சர்ஃபேசுகளும் 𝑥1𝑦1𝑧1 என்ற ஒரே புள்ளி வழியாகச் செல்வதாகக் கொண்டால் அந்தப் புள்ளி 𝑥1𝑦1𝑧1 இந்த இரண்டு லெவல் சர்ஃபேசுகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் நான் 𝑥1𝑦1𝑧1 ஐ 𝑓𝑥𝑦𝑧 𝑐 என்ற சமன்பாட்டில் பிரதியிட்டால் அது உண்மை ஆகிறது நான் 𝑥1𝑦1𝑧1 ஐ 𝑓𝑥1𝑦1𝑧1 𝑐1 என்ற சமன்பாட்டில் பிரதியிட்டால் அது உண்மை ஆகிறது எனவே இந்த இரண்டு சர்ஃபேசுகளும் 𝑥1𝑦1𝑧1 என்ற புள்ளி வழியாகச் சென்றால் அந்தப் புள்ளி இந்த இரண்டு சமன்பாடுகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்ன நடக்குமென்றால் இங்கிருந்து நாம் 𝑓𝑥1𝑦1𝑧1 𝑐1 என்பதைப் பெறுவோம் அது இந்தச் சமன்பாட்டை பூர்த்தி செய்தால் அது 𝑓𝑥1𝑦1𝑧1 𝑐2 என்றாகும் லெவல் சர்ஃபேசுகள் வித்தியாசமானதாக இருப்பதால் நாம் ஒரு வித்தியாசமான கான்ஸ்டண்டைப் பெறுகிறோம் எனவே நாம் வெறுமனே ஒரு வித்தியாசமான கான்ஸ்டண்டைப் பெறுகிறோம் இப்போது புள்ளி அதுவாகவே இருப்பதனால் 𝑓𝑥𝑦𝑧 என்ற சமன்பாடு 𝑥1𝑦1𝑧1 என்ற புள்ளியில் ஒரு தனித்தன்மையான மதிப்பைப் பெறுகிறதை நாம் காணலாம் எனவே அந்தப்புள்ளி அதுவாகவே இருந்தால் லெவல் சர்ஃபேசின் 𝑓𝑥𝑦𝑧 𝑐 என்ற சமன்பாடு ஒரு வழியில் அப்படியே இருக்கும் 𝑥1𝑦1𝑧1 என்ற புள்ளியில் அதன் மதிப்பு சமமாகவே இருக்கும் எனவே 𝑥1𝑦1𝑧1இல் 𝑓𝑥𝑦𝑧 என்பதற்கு ஒரு யூனிக் வேல்யூ இருக்கும் என்று எழுத முடியும் எனவே கான்ஸ்டண்டுகள் சமமாக இருக்க வேண்டும் எனவே 𝑥1𝑦1𝑧1 இல் 𝑓𝑥𝑦𝑧 𝑐 என்ற சமன்பாட்டிற்கு ஒரு யூனிக் வேல்யூ இருக்கும் ஏனெனில் இரண்டு வேறுபட்ட வேல்யூக்கள் இருக்கமுடியாது அதற்கு 𝑐1 இருக்கமுடியாது அதற்கு 𝑐2 வும் இருக்கமுடியாது ஏனென்றால் லெவல் சர்ஃபேசின் சமன்பாடு 𝑓𝑥𝑦𝑧 𝑐 என்றே இருக்கும் எனவே அந்தப்புள்ளி அதுவாகவே இருந்தால் அது இரண்டு மதிப்புகளைக் கொடுக்க முடியாது அந்த வகையில் அது ஒரு மாறுபட்ட கருத்து எனவே நமது கான்ஸ்டண்ட் ஒரே மாதிரியாகவே இருக்க வேண்டும் அதற்கு 𝑐1 𝑐2 என்று அர்த்தம் இது என்னவெனில் ஒரே ஒரு லெவல் சர்ஃபேஸ் தான் 𝑥1𝑦1𝑧1 என்ற புள்ளி வழியாகச்செல்ல முடியும் நான் என்ன சொல்ல வருகிறேனென்றால் R என்ற பகுதியில் உள்ள 𝑥1𝑦1𝑧1 மற்றும் 𝑥2𝑦2𝑧2 என்ற இரண்டு வெவ்வேறு புள்ளிகளை எடுத்து 𝑓𝑥𝑦𝑧 𝑐 என்ற சமன்பாட்டில் பிரதியிட்டால் நமக்கு 𝑓𝑥1𝑦1𝑧1 𝑐1 மற்றும் 𝑓𝑥2𝑦2𝑧2 𝑐2 ஆகியவை கிடைக்கும் இதைத்தான் நாம் இங்கு செய்ய முயற்சிக்கிறோம் ஆனால் அது அதே புள்ளி வழியாகச் சென்றால் நமக்கு 𝑓𝑥1𝑦1𝑧1 𝑐1 மற்றும் 𝑓𝑥1𝑦1𝑧1 𝑐2 என இருக்கும் ஆனால் அந்தப் புள்ளிகளின் லெவல் சர்ஃபேஸ் 𝑓𝑥𝑦𝑧க்கு ஒரு தனித்தன்மை வாய்ந்த மதிப்பு இருக்கும் ஏனென்றால் அந்தப் புள்ளி மாறவில்லை எனவே நாம் அதே புள்ளியை எடுத்துக் கொண்டால் அதே லெவல் சர்ஃபேஸ் அதே புள்ளியின் வழியாகச் செல்லும்போது வித்தியாசமான மதிப்புகளைக் கொடுக்காது எனவே 𝑐1 என்பது 𝑐2 வை விட வித்தியாசமானதாக இருக்காது எனவே ஒரே சாத்தியமான வழி 𝑐1 𝑐2 என்பது தான் உங்களிடம் 𝑐1 𝑐2 என இருந்தால் ஒவ்வொரு லெவல் சர்பேசும் R என்ற ரீஜனில் உள்ள ஒரு குறிப்பிட்ட புள்ளியின் வழியாக ஒரே முறை தான் கடந்து செல்லும் அதாவது ஒரே ஒரு லெவல் சர்ஃபேஸ் தான் 𝑥1𝑦1𝑧1 என்ற புள்ளியின் வழியாகக் கடந்து செல்லும் அதாவது R என்ற ரீஜனில் உள்ள ஒரு குறிப்பிட்ட புள்ளியின் வழியாக ஒரே ஒரு லெவல் சர்ஃபேஸ் தான் கடந்து செல்லும் இதைத்தான் நாம் நிரூபிக்க விரும்பினோம் எனவே 𝑥1𝑦1𝑧1 என்ற இந்தப்புள்ளியின் வழியாக இரண்டு லெவல் சர்ஃபேஸ்கள் கடந்து செல்ல முடியாது இதைப்போலவே நீங்கள் எந்த ஆர்பிட்ரரி புள்ளியையும் எடுத்துக் கொள்ளலாம் அதாவது 𝑥1𝑦1𝑧1 என்ற இந்தப் புள்ளியை நாம் எடுத்திருக்கிறோம் இது R இல் எல்லாப் புள்ளிகளிலும் உண்மையாக இருக்கும் இது போன்ற முடிவுகள் லெவல் சர்ஃபேஸ்களில் மிகவும் சாதாரணம் இப்பொழுது இன்னும் ஒரு விறுவிறுப்பான தியரத்தைப் பார்க்கலாம் ஒரு கிரேடியன்டின் ஸ்கேலார் ஃபங்க்ஷனைக் கணக்கிட்டது நினைவிருக்கலாம் எனவே நாம் பொதுவாக ஒரு கிரேடியன்டின் ஸ்கேலார் ஃபங்க்ஷனை எழுத முடியும் உண்மையிலே இது ஒரு சர்ஃபேசிற்கு என்ன செய்யும் என்பதை fx y zc எனலாம் எனவே ஒரு சர்ஃபேசின் கிரேடியன்டைக் கணக்கிடும் போது நாம் அதை 𝜑𝑥𝑦𝑧 𝑓𝑥𝑦𝑧−𝑐 என்று எழுத முடியும் அதன் பிறகு 𝜑 ன் கிரேடியன்டை f ன் கிரேடியன்டைக் கணக்கிடுவது போலக் கணக்கிட்டோம் ஏனென்றால் c யின் கிரேடியன்ட் 0 வாக இருக்கும் எனவே 𝑓𝑥𝑦𝑧 𝑐 என்ற பரப்பிற்கு f ன் கிரேடியன்ட் என்ன என்றால் அது மிகவும் சுவாரசியமானது மற்றும் முக்கியமானது f ன் கிரேடியன்ட் 𝑓𝑥𝑦𝑧 𝑐 என்ற பரப்பிற்கு நர்மலாக இருக்கும் இது வெக்டர் கால்குலசில் ஒரு முக்கியமான முடிவு உண்மையிலே ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷனின் கிரேடியன்ட்டைக் கணக்கிடுவது ஆகும் உண்மையிலே அது ஸ்கேலார் ஃபங்க்ஷனின் கிரேடியன்ட் 𝑓𝑥𝑦𝑧 என்ற பரப்பிற்கு நார்மலாக இருக்கும் அல்லது ஸ்கேலார் ஃபங்க்ஷன் ஒரு கான்ஸ்டண்டுக்கு சமமாக இருக்கும் நாம் இதன் ரிசல்ட்டை நிரூபிக்க முயல்வோம் நான் அந்த தேற்றத்தைச் சொல்லட்டும் 𝑓 என்ற ஒரு வெக்டார் 𝑓𝑥𝑦𝑧 𝑐 என்ற பரப்பிற்கு நார்மலாகும் அல்லது நிரூபணமாகும் எனவே 𝑓 என்ற ஒரு வெக்டார் 𝑓𝑥𝑦𝑧 𝑐 என்ற பரப்பிற்கு நார்மலாக இருக்கும் இங்கு c என்பது ஒரு கான்ஸ்டண்டாக இருக்கும் நான் எப்பொழுதும் சொல்லுகிறபடி வெக்டார் கால்குலசில் r என நாம் எழுதும் போது அது x y z என்ற புள்ளியைக் குறிக்கும் எனவே 𝑥𝑖̂𝑦𝑗̂𝑧𝑘̂ என்பது x இன் லெவல் சர்ஃபேஸ் மேல் ஏதேனும் ஒரு புள்ளியில் Px y z ஒரு பொசிஷன் வெக்டார் லெவல் சர்ஃபேஸ் அது வெக்டார் ஃபங்க்ஷனாக இருக்காது எனவே 𝑓𝑥𝑦𝑧 𝑐 ஒரு லெவல் சர்ஃபேஸ் நம்மிடம் x ஆக்ஸிஸ் y ஆக்ஸிஸ் மற்றும் z ஆக்ஸிஸ் இருந்தால் அதுவே நமது லெவல் சர்ஃபேஸ் இதுவே P என்ற புள்ளி ஒரு லெவல் சர்ஃபேஸ் ஒரு லெவல் சர்ஃபேசாக தோன்றாமல் சர்பேசாக இருக்கும் நான் வரையும் போது ஒரு வளை கோட்டைப் போல இருந்தாலும் அது ஒரு வளைகோடும் அல்ல நாம் சரியாக வரைந்தால் அது ஒரு சர்ஃபேசைப் போல தோன்றும் எனக்கு நன்றாக வரையத் தெரியாததால் அப்படி வரைந்தேன் எப்பொழுதுமே இதற்கு ஒரு சர்ஃபேஸ் இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்க இப்போது P அடிப்படையில் இதுவே நமது வெக்டர் இதுவே நமது வெக்டார் r இந்த வெக்டார் r என்பது க்குச் சமமாக இருக்கும் இதை நாம் என்றும் எழுதலாம் சரியா என்பது லெவல் சர்ஃபேசில் ஏதாவது ஒரு புள்ளியாக இருக்கும் 𝑓𝑥𝑦𝑧 𝑐 என்பது லெவல் சர்ஃபேசின் சமன்பாடு ஆகும் இப்பொழுது வேறொரு புள்ளி Q வை எடுத்துக் கொள்வோம் எனவே Q என்பது லெவல் சர்ஃபேசில் ஏதாவது ஒரு புள்ளியாக இருக்கும்போது நான் என்று எழுதமுடியும் அது ஒரு சிறிய இன்கிரிமெண்ட் ஆகும் இது அங்கோ இங்கோ இருக்கும் அதை உங்களிடமே விடுகிறேன் நாம் என்ற புள்ளியைக் கருதுவோம் அது என்ற லெவல் சர்ஃபேசின் அருகிலுள்ள புள்ளியாகும் அது P என்ற புள்ளிக்கு அருகிலுள்ள புள்ளியாகும் என்பது பொசிஷன் வெக்டார் அல்லது Q என்பதன் பொசிஷன் வெக்டாரை என்று எழுத முடியும் சிலைடு நேரம் 2331 ஐப் பார்க்கவும் எனவே அதை நான் என்று எழுத முடியும் எனவே என்பதை நான் என்று எழுதுகிறேன் மற்றும் என்பதை நான் என்று எழுதுகிறேன் இரண்டுமே வெக்டார் அளவு தான் இந்த சிறிய இன்கிரிமெண்ட் என்று குறிப்பிடப்படுகிறது எனவே P யிலிருந்து Q க்கான வெக்டர் என இருக்கிறது இப்பொழுது Q வானது P யாக முனையும்போது என்ற கோடு P யில் டாண்ஜெண்ட்டாக P யில் லெவல் சர்ஃபேசிற்கு வலது பக்கம் இருக்கும் P இல் என்பது சர்ஃபேசுக்கு டாண்ஜெண்ட் பிளேனின் மேல் அமையும் Q வானது P க்கு செல்லும் படி செய்தால் அப்பொழுது என்ற கோடானது P என்ற புள்ளியில் லெவல் சர்ஃபேசின் டாண்ஜெண்ட்டாக இருக்கும் அதைத் தான் நாம் இங்கு எழுதியிருக்கிறோம் எனவே Q வை P க்கு செல்லும் படி செய்தால் அப்பொழுது என்ற கோடானது P யில் லெவல் சர்ஃபேசிற்கு டாண்ஜெண்ட்டாக இருக்கும் எனவே என்பது டாண்ஜெண்ட் பிளேனில் அமையும் எனவே Q வானது P க்கு செல்லும் போது என்பது ஆக முனைகிறது என்பது ஆக முனைகிறது அது உண்மையில் P என்ற புள்ளியில் சர்ஃபேசுக்கு டாண்ஜெண்ட் பிளேனில் அமையும் எனவே டிஃபரென்ஷியல் கால்குலசில்என்று பெறுகிறோம் எனவே அடிப்படையில் நான் இதை என்று எழுதுகிறேன் எனவே இதை நான் என்று எழுதுகிறேன் இந்த சமன்பாடுகள் லெவல் சர்ஃபேசைப் பற்றி இருப்பதால் நாம் லெவல் சர்பேஸ் என்று எழுதாமல் சர்ஃபேஸ் என்றே எழுதலாம் லெவல் என எழுத வேண்டாம் எனவே சர்ஃபேஸ் என இருக்கிறது இதிலிருந்து என்று எழுதும்போது அது என்பதன் டிஃபரன்ஷியலாக இருக்கும் ஏனென்றால் இதன் வலது பக்கம் ஒரு கான்ஸ்டண்டாக இருக்கிறது இதிலிருந்து என்பதை என்று எழுதலாம் மற்றும் என்று ஆகும் இரண்டு வெக்டார்களின் டாட் புராடக்ட் 0 வாக இருந்தால் அவை ஒன்றுக்கொன்று பெர்பெண்டிக்குலராக இருக்கும் எனவே என்ற வெக்டார்க்குச் செங்குத்தாக இருக்கும் என நான் எழுதுகிறேன் அது க்குப் பெர்பெண்டிக்குலராக இருக்கும்போது இதைப்பார்த்து ஒரு டான்ஜெண்ட் பிளேனில் இருக்கும் என நாம் ஒரு முடிவுக்கு வருகிறோம் ஆனதுக்கு பெர்பெண்டிக்குலராக இருக்கும் ஆனால்ஒரு டான்ஜெண்ட் பிளேனில் இருக்கும் போது டான்ஜெண்ட் பிளேனுக்கு அல்லது என்ற சர்பேசுக்கு பெர்பெண்டிக்குலராக இருக்கும் எனவே இந்த உண்மையிலேயே க்குச் பெர்பெண்டிக்குலராக இருக்கும் எனவே அது டான்ஜெண்ட் பிளேனில் P என்ற புள்ளியில் என்ற சுர்பேசுக்கு பெர்பெண்டிக்குலராக இருக்கும் இது என்பது என்ற சர்ஃபேசிற்கு நர்மலாக இருப்பதைக் குறிக்கிறது நாம் ஃபங்க்ஷனின் கிரேடியணன்ட் அல்லது 𝛿𝑓 உண்மையிலே என்ற சர்ஃபேசுக்கு பெர்பெண்டிக்குலராக அல்லது நர்மலாக இருப்பதை நிரூபிக்கிறோம் ஆரம்பத்தில் ஒரு ஃபங்க்ஷனின் கிரெடியண்டை அறிமுகப்படுத்திய போது ஃபங்க்ஷனின் கிரெடியண்டுக்கு ஒரு ஃபிசிக்கல் மீனிங் இருப்பதைக் கூறினேன் அது என்னவெனில் நம்மிடம் ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷன் அல்லது ஒரு சர்ஃபேஸ் 𝑓𝑥𝑦𝑧 𝑐 என்று கொடுக்கப்படும்போது அதன் கிரேடியண்டை grad f எனக் கணக்கிட்டால் என்ற வெக்டார் என்ற பெர்பெண்டிக்குலராக இருக்கும் இவ்வாறு இந்த தியரத்தை நாம் நிரூபிக்கலாம் இன்று இத்துடன் நிறுத்திக் கொள்வோம் நமது அடுத்த வகுப்பில் டைரக்ஷனல் டிரைவேட்டிவின் கருத்துக்களை அறிமுகப்படுத்த முயற்சிக்கிறேன் அதன் பின்னர் நாம் சில எடுத்துக் காட்டுக்களையும் செய்து பார்ப்போம் இன்றைய வகுப்பு கொஞ்சம் தியரடிகலாக இருந்தது நான் ஆரம்பத்தில் சொன்னது போல தேவைப்படும் போது இன்றைக்குச் செய்தது போலவே சுவாரஸ்யமாக அந்த தியரியை அறிமுகப் படுத்துவேன் நமது அடுத்த வகுப்பில் டைரக்ஷனல் டிரைவேட்டிவின் கருத்துக்களையும் அதற்கான உதாரணங்களையும் அறிமுகப்படுத்துவோம் அது உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் என நான் உறுதியாக நம்புகிறேன்